கொடுக்கப்பட்ட மின்னோட்டம் I0 இல் பலவகையான சார்பு டிரான்சிஸ்டரைப் பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் இந்த சுற்றுகள் அனைத்திற்கும் மையமானது எதிர்மறையான பின்னூட்டமாகும் எனவே எங்கள் விவாதம் எதிர்மறையான பின்னூட்ட உணர்வில் கவனம் செலுத்துகிறது நீங்கள் இவற்றை ஒரு பெருக்கியில் பயன்படுத்தும் போது டிரான்சிஸ்டரும் செறிவூட்டல் பகுதியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அதாவது நீங்கள் பின்னூட்டத்தின் உணர்வை சரியாகப் பெற வேண்டும் அதே போல் நீங்கள் சார்பு மின்னழுத்தங்களையும் சரியாகப் பெற வேண்டும் இதனால் டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் இருக்கும் இப்போது இந்த சிக்கல்களில் சிலவற்றை நாம் விவாதிப்போம் ஒரு சார்பு அமைப்பதில் நான்கு வகைகளையும் காட்டுவேன் முதன்முதலில் வடிகால் மற்றும் வாயிலுக்கு மீண்டும் உணவளித்தது வாயிலுக்கான கருத்து நேர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தின் மூலம் இருக்க வேண்டும் நீங்கள் அதைச் செய்யலாம் நிச்சயமாக நாம் பயன்படுத்திய மாறுபாடு ஏனெனில் நேர்மறை அதிகரிப்பு ஆதாயம் அதை நேரடியாக இணைப்பதையும் உள்ளடக்கியது மூலம் இந்த சுற்று நேர்மறை அதிகரிப்பு ஆதாயம் மற்றும் பலவற்றை விவரிக்க நான் இங்கே ஆதாயம் என்ற சொல்லைப் பயன்படுத்துகிறேன் வெளியீட்டில் உள்ள மாறுபாடு உள்ளீட்டை விட அதிகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது குறைவாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய பெருக்கத்தை வழங்க வேண்டும் என்று நான் உண்மையில் அர்த்தப்படுத்தவில்லை இந்த தொகுதிக்கான உள்ளீடு மாறுபடுவதால் வெளியீட்டின் மாறுபாட்டின் உணர்வை நான் உண்மையில் சொல்கிறேன் எனவே இந்த நேர்மறை அதிகரிப்பு ஆதாயம் கம்பியால் மாற்றப்படும் இடத்தில் இந்த இரண்டு சர்கியூட்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் மூலத்தை உணர்ந்து கேட் ஒரு நிலையான மின்னழுத்த VG0 இல் பக்கச்சார்பானதாக இருக்கும் மூலத்திற்கு மீண்டும் பின்னூட்டுவதை நாம் பார்த்தோம் எனவே உண்மையில் என்னிடம் VG0 மின்னழுத்த ஆதாரம் உள்ளது அல்லது அது மின்னழுத்த பிரிப்பான் மற்றும் பலவற்றிலிருந்து பெறப்பட்டது என்று அர்த்தம் நான் இங்கே I0 ஐக் கொண்டுள்ளேன் அதன் பிறகு வடிகால் மூலம் உணர்தல் மற்றும் மூலத்திற்கு மீண்டும் பின்னூட்டுவதை பார்த்தோம் அங்கு தற்போதைய மூலத்தை வடிகால் இணைக்கிறோம் கேட் சில VG0 இல் சார்புடையது மேலும் ஒரு op amp ஐப் பயன்படுத்துவது ஒரு எடுத்துக்காட்டு பொதுவாக நான் சிவப்பு நிறத்தில் காண்பிக்கும் இந்த பகுதி இது எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தைக் கொண்ட எந்த சுற்றுகளாகவும் இருக்கலாம் கடைசியாக நாம் மூலத்தை உணர்ந்து மீண்டும் வாயிலுக்கு உணவளித்தோம் சுற்று இதுபோல் தெரிகிறது நாம் எடுத்த உதாரணம் இதுதான் இதை நான் VS0 என்று அழைக்கிறேன் இதன் பொருள் VS0 இன் மின்னழுத்த மூல மதிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது எப்படியாவது VS0 இல் சார்புடையது பொதுவாக அங்கு இருந்து அங்கு சுற்று அது எதிர்மறை அதிகரிக்கும் ஆதாயம் எந்த சுற்று இருக்க முடியும் எனவே அதுதான் யோசனை இப்போது நீங்கள் இதைச் செய்த பிறகு நிச்சயமாக இந்த நேர்மறை அதிகரிப்பு ஆதாயம் அல்லது இந்த எதிர்மறை அதிகரிப்பு ஆதாயங்கள் மற்றும் இந்த சார்பு மின்னழுத்தங்களின் தேர்வு VD0 VS0 மற்றும் பலவற்றிற்கு பல உணர்தல்கள் சாத்தியமாகும் அதன் பிறகு நீங்கள் தனித்தனியாக சரிபார்த்து டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது VGS VT ஐ விட VDS அதிகம் எனவே நான் அதை ஓரிரு உதாரணங்களுக்காகக் காண்பிப்பேன் மேலும் நீங்கள் அதை அசைன்மென்ட் சிக்கல்கள் அல்லது செயல்பாட்டுச் சிக்கல்களில் இருந்து நீங்களே செய்துகொள்ளலாம் மேலும் உங்கள் சொந்த உதாரணங்களையும் உருவாக்கலாம் எனவே முதலாவதாக MOS டிரான்சிஸ்டரின் செறிவூட்டல் பகுதியானது வடிகால் மூல மின்னழுத்தம் VDS VGS VT ஐ விட அதிகமாக இருப்பதால் வரையறுக்கப்படுகிறது இதை வைக்க பல வழிகள் உள்ளன சில நேரங்களில் நீங்கள் VDS மற்றும் VGS ஐக் கணக்கிடும்போது இதைப் பயன்படுத்த வசதியாக இருக்கும் இப்போது VDS ஐ VD VS என்றும் எழுதலாம் இதில் VD மற்றும் VS ஆகியவை வடிகால் மின்னழுத்தம் மற்றும் சில கிரௌண்டை பொறுத்து மூல மின்னழுத்தம் ஆகும் மேலும் இதேபோல் VGS ஐ VG VS என எழுதலாம் VG மற்றும் VS ஆகியவை கேட் மற்றும் மூல மின்னழுத்தங்களாக இருக்கும் அதே கிரௌண்ட் என்பது VT இங்கு VS கேன்சல் அவுட் ஆவதை தெளிவாக நீங்கள் காண்கிறீர்கள் அதேபோல் VG VT ஐ விட VD என்று சமமாக எழுதலாம் அது என்ன சொல்கிறது எனவே VDS ஐக் கணக்கிடுவதற்குப் பதிலாக நீங்கள் வடிகால் மின்னழுத்தத்தை கேட் மின்னழுத்தத்துடன் ஒப்பிடலாம் இது என்ன சொல்கிறது என்றால் வடிகால் மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தம் கழித்தல் VT ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் VT பொதுவாக எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ இருக்கலாம் இருப்பினும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் டிரான்சிஸ்டருக்கு இது நேர்மறையாக இருக்கும் எனவே VT நேர்மறை என்று கருதி விவாதத்தைத் தொடர்வோம் எனவே இது என்ன சொல்கிறது வடிகால் மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தத்திற்கு கீழே செல்லலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட VT மூலம் அல்ல எனவே டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதிக்குள் செல்வதைக் காட்சிப்படுத்துவதற்கான ஒரு வழி மின்னழுத்தத்தின் அடிப்படையில் வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையேயான இந்தப் பிரிவை கற்பனை செய்வது வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையிலான மின்னழுத்தப் பிரிப்பு மிகவும் சிறியதாகிறது எனவே நீங்கள் மூலத்தின் அதே மின்னழுத்தத்தில் வடிகால் இருந்தால் VDS பூஜ்ஜியமாக இருக்கும் மற்றும் நீங்கள் IDயின் பகுதியில் செயல்படுத்துவீர்கள் VDS பண்பு அது ஆழமான ட்ரையோட் பகுதியில் இருக்கும் இந்த மின்னழுத்தம் இந்த பிரிப்பு அதிகரிக்கும் போது அது செறிவூட்டல் பகுதியை நோக்கி செல்கிறது இந்த பிரிப்பு VGS VT ஐ விட அதிகமாக இருந்தால் அது செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் இதைப் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி கேட் மின்னழுத்தத்திற்கு கீழே செல்லும் வடிகால் மின்னழுத்தம் அதுவே அனுமதிக்கப்படுகிறது ஏனெனில் VT நேர்மறையானது எனவே VD கேட் மின்னழுத்தத்தை விட சிறியதாக இருக்கும் சில மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் எங்கள் எடுத்துக்காட்டில் 1 V இன் VT ஐ நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் எனவே எனவே VG 3 V ஆக இருந்தால் இதன் பொருள் வடிகால் மின்னழுத்தம் 2 V க்கும் அதிகமாக இருக்க வேண்டும் அது கேட் மின்னழுத்தத்திற்கு கீழே செல்லலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வாசல் மின்னழுத்தத்தால் அல்ல எனவே அதைப் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி நீங்கள் இந்த விஷயங்களை மறுசீரமைத்தால் VGD VT ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அது மற்றொரு வழி அதாவது இது அதே உறவின் மறுசீரமைப்பு மட்டுமே கேட் வடிகால் மின்னழுத்தம் VT ஐ விட சிறியதாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் ஒரே விஷயத்தின் மறுபரிசீலனைகள் ஆனால் சர்கியூட் உள்ளமைவைப் பொறுத்து இந்த மூன்று உறவுகளில் ஒன்று மற்றவற்றை விட உண்மையில் பயன்படுத்த எளிதானது எனவே இது ஒரு புறமிருக்க நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் சர்கியூட்களை பொறுத்து இதைப் பற்றி விவாதிக்கப் போகிறேன் வடிகால் மற்றும் கேட்டிற்கு திரும்பும் முதல் சர்க்யூட் சென்சிங் இதுதான் நம்மிடம் இருந்தது பின்னூட்டத்தின் உணர்வை நாம் அறிவோம் மற்றும் வடிகால் வாயிலுடன் இணைப்பதே எளிமையான வகையாகும் மேலும் இது செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் என்பது எங்களுக்குத் தெரியும் ஏனெனில் வாசல் மின்னழுத்தம் நேர்மறையானது அதாவது VD VG VT ஐ விட அதிகமாக இருக்கும் ஏனெனில் இந்த விஷயத்தில் VD ஆனது VGக்கு சமம் எனவே இது செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் இப்போது நீங்கள் சில செயல்பாட்டுக் கேள்விகளில் பார்த்திருப்பீர்கள் அல்லது முந்தைய பாடங்களில் ஒன்றைப் பற்றி விவாதித்திருக்கும் மற்றொரு மாற்று மின்னழுத்த மூலத்தைக் கொண்டிருப்பது எனவே நான் இதை Vx என்று அழைக்கிறேன் இப்போது நீங்கள் VD மற்றும் VG ஒன்றல்ல என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் VD VG Vx மற்றும் VD VG VT ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டிலிருந்து Vx VT ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் ட்ரைன் நோக்கி வலதுபுறம் நேர்மறை துருவமுனைப்புடன் இதைக் காட்டியுள்ளேன் இப்போது இந்த Vx எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு வாசல் மின்னழுத்தத்தை விட எதிர்மறையாக இருக்க முடியாது Vx என்றால் 0 5 V இது செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் ஆனால் அது 1 5 V ஆக இருந்தால் இது ட்ரையோட் பகுதிக்கு செல்லும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்கியூட்டை பொறுத்த வரையில் இது ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மையாக இருக்கிறது ஏனென்றால் உதாரணமாக இந்த விஷயத்தில் வேறு எதுவும் இணைக்கப்படவில்லை இந்த விஷயத்தில் வேறு எதுவும் வடிகால் மற்றும் பலவற்றுடன் இணைக்கப்படவில்லை ஆனால் நீங்கள் இதை சில சிறிய சிக்னல் அதிகரிக்கும் செயல்பாடாக மாற்றும்போது ஏதாவது வடிகால் இணைக்கப்படும் எனவே நீங்கள் செறிவூட்டல் பகுதியை தனித்தனியாக மதிப்பீடு செய்ய வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல முயற்சிக்கிறேன் பின்னூட்டம் சரியான அர்த்தத்தில் இருக்க வேண்டும் மற்றும் டிரான்சிஸ்டர் ஒரு நல்ல பெருக்கியாக செயல்படுவதற்கு செறிவூட்டலில் இருக்க வேண்டும் வடிகால் மற்றும் மூலத்திற்கான பின்னூட்டத்தில் நாம் உணரும் ஒரு உதாரணத்தை நான் பரிசீலிக்கிறேன் நம்மிடம் MOS டிரான்சிஸ்டர் உள்ளது வடிகால் உணர தற்போதைய மூல I0 ஐ இணைக்கிறோம் மேலும் வடிகால் மின்னோட்டம் ID என்பது MOS டிரான்சிஸ்டர் மூலம் மின்னோட்டமாகும் எங்களிடம் கேட் மின்னழுத்தம் VG0 உள்ளது மேலும் பின்னூட்ட வளையமானது எதிர்மறையான அதிகரிப்பு ஆதாயத்தைக் கொண்ட சில தொகுதிகளுடன் நிறைவுற்றது நான் இந்த துருவமுனைப்புடன் ஒரு op amp ஐப் பயன்படுத்துவேன் இது டிரான்சிஸ்டரைச் சுற்றி எதிர்மறையான கருத்துக்களைப் பராமரிக்கிறது அதே போல் op amp ஐப் பராமரிக்கிறது என்பதை நாம் முன்பே பார்த்தோம் இந்த புள்ளி சில நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதை VD0 என்று அழைக்கிறேன் எனவே இப்போது இதைச் சுற்றி எதிர்மறையான கருத்துக்கள் இருப்பதால் டிரான்சிஸ்டர் வழியாக மின்னோட்டம் I0 ஆக இருக்கும் மேலும் கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தின் பொருத்தமான மதிப்பைக் கொண்டிருப்பதன் மூலம் அது எவ்வாறு நிகழ்கிறது இப்போது டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் இருப்பதாகக் கருதினால் கேட் சோர்ஸ் மின்னழுத்தமானது த்ரெஷோல்ட் வோல்டேஜ் பிளஸ் ஸ்கொயர் ரூட்டாக இரு மடங்கு வடிகால் மின்னோட்டத்தை தற்போதைய காரணியால் வகுக்கப்படும் எனவே இப்போது மூலத்தில் உள்ள மின்னழுத்தம் VG0 மைனஸ் இந்த மின்னழுத்தமாக இருக்கும் VGS இது VG0 VT 2I0nCox இப்போது இங்கே வடிகால் மின்னழுத்தம் op amp உள்ளீடுகள் கிட்டத்தட்ட சுருக்கமாக இருப்பதை உணர்ந்து மதிப்பைக் கண்டறியலாம் ஏனெனில் op amp எதிர்மறையான பின்னூட்டத்தில் இருப்பதால் இந்த இரண்டு உள்ளீடுகளும் ஒரே மின்னழுத்தத்தில் இருப்பதால் வடிகால் மின்னழுத்தம் VD0 ஆகும் இப்போது டிரான்சிஸ்டர் செறிவூட்டல் பகுதியில் உள்ளதா என்பதை எவ்வாறு சரிபார்க்கலாம் வடிகால் மின்னழுத்தத்தை கேட் மின்னழுத்தத்துடன் அல்லது வடிகால் மூல மின்னழுத்தத்தை கேட் மூல மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுவதன் மூலம் இந்த வழக்கில் வடிகால் மின்னழுத்தத்தை கேட் மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுவது எளிது டிரான்சிஸ்டர் செறிவூட்டல் பகுதியில் இருக்க VD0 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இந்த குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தில் டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் உள்ளதா என்பதை முடிவு செய்வது VD0 மற்றும் VG0 மதிப்புகள் ஆகும் டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் பராமரிக்கப்படுவதற்கு நீங்கள் அவற்றை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் நிச்சயமாக டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதியில் இருக்க வேண்டும் நீங்கள் விரும்பும் சர்கியூட்கள் உள்ளன மீண்டும் இந்த விஷயங்களின் மதிப்புகளை நீங்கள் சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் இதனால் டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதியில் இருக்கும் எனவே சுருக்கமாக நீங்கள் ஒரு நிலையான மின்னோட்டத்தில் ஒரு டிரான்சிஸ்டரைச் சாய்க்கும் போது நீங்கள் எதிர்மறையான பின்னூட்ட வளையத்தை நிறுவுகிறீர்கள் எதிர்மறையான பின்னூட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது எங்களுக்குத் தெரியும் அது இறுதியில் வடிகால் மின்னோட்டம் சரியாக இருக்கும் இடத்திற்குச் செல்ல வேண்டும் விரும்பிய மின்னோட்டத்திற்கு சமம் வடிகால் மின்னோட்டம் விரும்பிய மின்னோட்டத்தை விட அதிகமாக இருந்தால் எப்படியாவது கேட் மூல மின்னழுத்தம் குறைக்கப்பட வேண்டும் மற்றும் வடிகால் மின்னோட்டம் விரும்பிய மின்னோட்டத்தை விட குறைவாக இருந்தால் கேட் மூல மின்னழுத்தம் அதிகரிக்க வேண்டும் எனவே எதிர்மறையான பின்னூட்டம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் எதிர்மறையான பின்னூட்டம் எந்த திசையில் விஷயங்களை மாற்ற வேண்டும் என்பதை மட்டுமே உங்களுக்குச் சொல்கிறது செறிவூட்டல் பகுதியில் டிரான்சிஸ்டரை பராமரிக்க மின்னழுத்தங்களின் முழுமையான மதிப்புகளும் முக்கியம் மற்றும் நீங்கள் அதை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எதிர்மறை பின்னூட்ட லூப்பை பல்வேறு வழிகளில் முடிக்க முடியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் தனித்தனியாக சரிபார்த்து டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்